வணக்கம் நண்பர்களே நான் சர்வேஸ் சொன்கர் இந்த ஏர்கிராஃப்ட் டிசைன் பாடத்திற்கான TA இன்று நான் வெயிட் ஃபிராக்சன் சிக்கலைப் பற்றி கலந்துரையாட போகிறேன் இந்த கணக்கிற்கு நம்மிடம் ஒரு சிவிலியன் ஏர்கிராஃப்ட்civilian aircraft உள்ளது இதன் திசைவேகம் 0 6 மேக் எண் மற்றும் ஏர்கிராஃப்டின் மேல் சுமத்தப்படும் மொத்த உபகரணங்கள் மற்றும் பேலோடு 10000 பவுண்டுகள் மற்றும் 800 பவுண்டுகள் கொண்ட 4 பணியாளர்கள் வெயிட் ஃபிராக்சன் WfW0 ஐ நாம் கணக்கிட வேண்டும் மேலும் இந்த கணக்கீடு தலுக்கு ஒலியின் வேகமானது வினாடிக்கு 994 8 அடிகள் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல இது உங்கள் மிஷன் ப்ரோஃபைல் ஏர்கிராஃப்ட் லாய்ட்டர் இதன் பாயிண்ட் 3 மற்றும் பாயிண்ட் 4 க்கு இடையில் 30 நிமிடங்கள் பாயிண்ட் 5 மற்றும் 6 க்கு இடையில் 40 நிமிடங்கள் மற்றும் பாயிண்ட் 11 மற்றும் 12 க்கு இடையில் 20 நிமிடங்கள் ஆகும் எனவே அதே கணக்கில் மிஷன் ப்ரொஃபைல் மட்டும் இந்த எடுத்துக்காட்டில் மாற்றப்பட்டுள்ளது முதலில் நான் வெவ்வேறு வகையான என்ஜின்களுக்கான தரவுகளை படிக்கப் போகிறேன் இங்கே ப்யோர் டர்போ ஜெட் லோ பைபாஸ் டர்போ ஃபேன் ஹை பை பாஸ் டர்போ ஃபேன் க்ரூய்ஸ் லாய்டர் ஆகியவற்றுக்கான SFC முறையே 0 9 0 8 0 8 0 7 0 5 0 4 மற்றும் வெவ்வேறு வெய்ட் ஃபிராக்சனுக்கான SFC எனவே வார்ம் அப் டேக் ஆஃப் கிளைம்ப் மற்றும் லேண்டிங் எனவே வார்ம் அப் மற்றும் டேக் ஆஃப் இலிருந்து 0 970 0 மேலும் இந்த மிஷன் ஆனது மீண்டும் லாய்ட்ர் எனவே இந்த மிஷன்க்கு இது வார்ம் அப் மற்றும் டேக் ஆஃப் கிளைம்ப் மேலும் இதற்கான க்ரூய்ஸ் ரேஞ் 0 இவைகள் அடிகளில் உள்ளன லாய்டருக்கு 30 நிமிடங்கள் ஒருவேளை நான் 30 நிமிடங்களை எடுத்துக் கொண்டால் இந்த குருய்ஸ் இன் ரேஞ் ஆனது 20708 6 அடிகள் இரட்டிப்பாகும் மீண்டும் லாய்டருக்கு 40 நிமிடங்கள் 0 5 மற்றும் 6 அதே ரேஞ்சில் குருய்ஸ் 10354 3 அடிகள் இரட்டிப்பாகும் மேலும் இங்கே இதை அவசரகால லேண்டிங்ற்கு எடுத்துக் கொள்வோம் இங்கே மீண்டும் வார்ம் அப் டேக் ஆஃப் மற்றும் இந்த லேண்டிங்கை 0 8 0 9 மற்றும் 10 மீண்டும் க்ளைம்ப் மற்றும் க்ரூய்ஸ் ஆகியவைகள் 10354 இல் 3 அடிகள் இரட்டிப்பாகும் மேலும் 0 10 11 12 13 14 என்ற அதே ரேஞ்சில் இங்கே க்ரூய்ஸ் இருக்கும் அதாவது 10354 இரட்டிப்பாக்கபட்ட மூன்று அடிகள் மேலும் லேண்டிங்கை க்கு 10 9 இப்பொழுது இது நமக்கு ஒரு வித்தியாசமான மிஷன் நாம் வெவ்வேறு புள்ளிகளுக்கு இடையிலான வெயிட் ஃபிராக்சனிற்கான கணக்கீடுகளை தொடங்குவோம் முதலில் நாம் வரலாற்றுத் தரவுகளை பயன்படுத்துவோம் எனவே W1W0 என்பது வார்ம் அப் மேலும் 0 970 என்பது டேக் ஆப் இரண்டாவதாக கிளைம்ப் க்கு W2W1 இதன் மதிப்பு 0 985 மூன்றாவது ஒன்று W3W2 எனவே இதுதான் க்ரூய்ஸ் எனவே இதுவே இந்த மிஷனுக்கான தேவை இது முந்தைய மிஷனை போல் ப்யோர் டர்போ ஜெட் என்ஜின் எனவே எனது குருய்ஸ் கண்டிஷன் க்கு 0 9 என்ற வரலாற்று தரவை பயன்படுத்துவோம் முதலில் நாம் இதை வினாடிகளுக்கு மாற்றுவோம் எனவே அது ஒரு வினாடிக்கு 0 எனவே குருய்ஸ் கண்டிஷன் க்கு e RCVLD e 1035435 0 00025596 88 13 9 0 866 max 0 866 16 13 9 எனவே e 258 632 0 969 மீண்டும் நான் என்ற விகிதத்தை கண்டறிய வேண்டும் லாய்டருக்கு e ECLDMAX E30601800 s ப்யோர் டர்போ ஜெட் என்ஜின் க்கு C லாய்டருக்கு C மதிப்பு 0 எனவே இதை நாம் ஒரு மணிநேரத்திற்காக அளவாக மாற்ற வேண்டும் 0 8 வகுத்தல் 3600 என்பது ஒரு வினாடிக்கு 0 எனவே e 1800 0 000222216 e 0 3999616 e 0

0243975 0 975 புள்ளி 5 மற்றும் புள்ளி 4 ஆகியவற்றுக்கு இடையில் உள்ள வெயிட் ஃபிராக்சன் மீண்டும் அதே குரூய்ஸ் மற்றும் அதே சூத்திரத்தை நாம் பயன்படுத்துவோம் e RCVLD அதாவது e 20770866 0

88 13 9 e 0 0624 0 939 எனவே மீண்டும் 40 நிமிட லாய்ட்டருக்கு புள்ளி ஐந்து மற்றும் புள்ளி ஆறு ஆகியவற்றுக்கு இடையிலான வெயிட் ஃபிராக்சன் இந்த இடத்தில் E ஐ E1 ஆக கருதுவோம் எனவே e ECLDMAX e 2400 0 00022216 e 0 03333 0 967 மீண்டும் குரூய்ஸ் நிபந்தனைக்கு இந்த ரேஞ் மாறாமல் இருக்கும் எனவே விகிதமும் மாறாமல் இருக்கும் விகிதமானது 0 969 ஆகும் மேலும் புள்ளி 7 இல் இருந்து 8 ற்கு லேண்டிங் க்கு நான் 0 995 என்ற வரலாற்று தரவை பயன்படுத்துவோம் எனவே இது மீண்டும் 0 இங்கே நான் இதை வார்ம் அப் மற்றும் டேக் ஆஃபிற்க்கான நிபந்தனைகளை எடுத்து எனவே வரலாற்று தரவை பயன்படுத்தி 0 970 மீண்டும் புள்ளி 9 இல் இருந்து 10 ற்கு கிளைம்ப் கிளைம்ப் க்கு 0 985 எனவே இங்கே புள்ளி 10 இல் இருந்து 11 ற்கு அதன் முடிவு ரேஞ் ஆனது புள்ளி 2 இல் இருந்து 3 மற்றும் புள்ளி 6 இல் இருந்து 7 ற்கான ரேஞ்சுக்கு சமம் எனவே எடை விகிதம் எடை ஃபிராக்சன் மாறாமல் இருக்கும் எனவே இங்கே ஆனது அல்லது க்கு சமம் எனவே என்பது என்ன 0 969 மீண்டும் அந்த லாய்டர் எனவே லாய்டர் ஆனது 20 நிமிடங்களுக்கு ஆனது எனவே மீண்டும் அதை நாம் மாற்றவேண்டும் E2 2060 1200s எனவே லாய்டர்க்கு e ECLDMAX எனவே e 1200 0 000222216 0 983 இந்த மதிப்பை சோதனை செய்க எனவே மீண்டும் புள்ளி 12 முதல் 13 க்கு அதே ரேஞ்சில் வரும் இந்த பாத் மதிப்பு 1035433 க்கு சமமாக வரும் மேலும் எடை ஃபிராக்சன் மாறாமல் வரும் எனவே இது 0 969 ஆக இருக்கும் மீண்டும் வரலாற்று தரவை பயன்படுத்துவோம் எனவே இங்கே வரலாற்று தரவானது லேண்டிங்க்கு 0 எனவே 0 995 நான் இன் மதிப்பை கண்டறிய வேண்டும்

எனவே Wf W0 W14 எனவே 6 of fuel trapped W1W0 W2W1 W3W2 W4W3 W5W4 W6W5 W7W6 W8W7 W9W8 W10W9 W11W10 W12W11 W13W12 W14W13 0 693 பரிசோதித்து கொள்க எனவே 1 0 693 1 06 0 325 எனவே எல்லா கணக்கிடப்பட்ட பகுதிகளையும் சோதித்து ஏதேனும் தவறுகள் இருந்தால் சரி செய்து கொள்ளவும் நன்றி